ஃப்ளைபேக் மாற்றி கட்டமைப்பு நாம் விவாதிக்கப் போகும் மாற்றிகள் ஃப்ளைபேக் மாற்றி ஆகும் வணிக தயாரிப்புகளில் நீங்கள் பார்க்கக் கூடிய மிகவும் பிரபலமான மாற்றிகளில் இதுவும் ஒன்றாகும் இது ஒரு பக் பூஸ்ட் பெறப்பட்ட மாற்றி பக் பூஸ்ட் சுற்றை பார்க்கத் தொடங்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கும் பக் பூஸ்ட் சுற்று உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் இதைப் படித்தோம் இதை உருவகப்படுத்தியுள்ளோம் முன்னோக்கி மாற்றியில் செய்தது போல் இந்த சுவிட்சை தள்ள விரும்புகிறோம் அல்லது அரைக்கடத்தி திரும்பும் ரயிலுக்கு மாறவும் மற்றும் ஒரு பாசிட்டிவ் ரெயிலாக இருக்கும் மேல் ரெயிலை ஒரு கடத்தி மூலம் இணைக்க வேண்டும் முதலில் அதை செய்வோம் இப்படி நெகட்டிவ் ரெயிலுக்கு சுவிட்சை நகர்த்துவோம் முன்னோக்கி மாற்றியைப் போல இப்போது இன்னும் இது ஒரு பக் பூஸ்ட் மாற்றியாக உள்ளது இந்த பேட்டரியை அகற்ற விரும்புகிறோம் அதை ஒரு லேபிளால் மாற்றவும் இங்கே ஒரு லேபிளை நிலைநிறுத்த அனுமதிக்கிறேன் என்பதை அகற்றுவோம் அதை Vin லேபிள் என்று அழைப்போம் இந்தச் சாதனத்தைச் சுழற்ற வேண்டும் இப்போது இந்த முறையில் இந்த சாதனத்தை சுழற்றுகிறேன் பிறகு எப்படி செய்யவேண்டும் என்பதை இடதுபுறம் சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் இந்த பக்கத்தில் கேட் சுற்றை வைக்கலாம் இப்போது நீங்கள் இந்தக் கடத்தியை அகற்றலாம் தளத்தை இங்கே வைப்போம் இது பக் கன்வெர்ட்டர்ஸ் சர்க்யூட்டின் இடமாற்றத்தை நிறைவு செய்யும் சுற்றுப் பாதையை மாற்றுவதை தவிர வேறு எதுவும் நாம் செய்யவில்லை இப்போது நாம் தனிமைப்படுத்தலைச் சேர்க்க வேண்டும் இந்த கட்டத்தில் தனிமைப்படுத்தல் சேர்க்கப்படும் மின்தூண்டியில் சுவிட்ச் இருக்கும் போது பக் கன்வெர்ட்டரின் செயல்பாடு இன்னும் சரியாகவே இருக்கும் இந்த முறையில் மின்சாரம் சேமிக்கப்படும் இந்த பிளாட்டர்ஐ இங்கே தெளிவுபடுத்துகிறேன் பிளாட்டர்ஐ அழித்த பிறகு அது எப்படி இருக்கிறது தனிமைப்படுத்தப்பட்ட மின்னோட்டம் இது ஒரு மின்மாற்றி அல்ல இது ஒரு தூண்டல் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு விளக்குகிறேன் ஆனால் அதற்கு முன் நாம் புள்ளி துருவங்களைக் கொடுக்க வேண்டும் மேலும் இந்த புள்ளியை இங்கே வைக்கிறேன் நான் இங்கே மேலும் ஒரு புள்ளியை வைக்கிறேன் இப்போது இயக்கத்தை பார்த்தால் BJT தூண்டல் மின்னோட்டம் ஆக இருக்கும்போது சார்ஜ் ஆகிறது மேலும் புள்ளி நேர்மையானது மற்றும் புள்ளி நேர்மறை டையோடு தலைகீழ் பயாஸாக இருக்கும் ஏனெனில் இது போன்றவற்றுடன் இது நேர்மறையானது இப்போது சுவிட்ச் அணைக்கப்படும் போது ஃப்ரீவீல் ஆக மின்தூண்டியில் ஆற்றல் சேமிக்கப்படும் துருவமுனைப்பின் தலைகீழ் உள்ளது புள்ளி அல்லாத முடிவு நேர்மறை புள்ளி முடிவு எதிர்மறையாக மாறும் இந்த பாணியில் டையோடு மற்றும் ஃப்ரீவீல்களை முன்னோக்கிச் செலுத்தும் வரை இது உயர்ந்து கொண்டே இருக்கும் இது தூண்டல் ஆற்றலை வெளியீட்டிற்கு மாற்றும் செயலைக் கொடுக்கும் ஆன் ஸ்டேட்டின் போது தூண்டிக்குள் சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றல் ஆஃப் ஸ்டேட்டின் போது வெளியீட்டிற்கு வழங்கப்படுகிறது இது நேரடி மின்மாற்றி போல் செயல்படவில்லை மின்மாற்றி விஷயத்தில் முதன்மையில் ஒரு மின்னோட்டம் பாயும் போதெல்லாம் இரண்டாம்நிலையில் ஒரு மின்னோட்டம் பாயும் மற்றும் மின்னோட்டம் உடனுக்குடன் இருக்கும் இது ஒன்று போல் செயல்படுவதால் இது ஒரு தூண்டியாக வடிவமைக்கப்பட வேண்டும் இப்போது நான் சுற்றுவட்டத்தின் இந்த இரண்டாம் பகுதியை திருப்ப போகிறேன் மேலே பிளஸ் தோன்றுவதால் கீழே உள்ள எதிர்மறைக்கு மேல் நேர்மறை இருக்க விரும்புகிறோம் நான் என்ன செய்வேன் இந்த சுற்றுப் பகுதியை இப்படி மாற்றுவேன் இது ஒரு நேரடி திருப்பம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மற்றும் இந்த பாணியில் நிலை படுத்துவேன் சுற்றுபாதையை மாற்றிய பிறகு நான் இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய விரும்புகிறேன் இது டையோடு இங்கு மேல் ரயிலுக்கு மாற்றப்பட்டது கீழ் ரயில் ஒரு வெற்று கடத்தி செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக தூண்டல் இயங்கும் போது சுவிட்ச் ஆன் செய்யும்போது புள்ளியின் முனை நேர்மறையாக இருக்கும் புள்ளி முடிவு இங்கே நேர்மறையாகவும் டையோடு தலைகீழ் சார்புடையதாகவும் உள்ளது ஏனென்றால் இது நேர்மறை இன் புள்ளி முடிவு டையோடு தலைகீழ் சார்பு மற்றும் ஆஃப் ஆக இருப்பதைப் பொறுத்து இங்கே இந்த டையோடு நேர்மறையாக உள்ளது சுவிட்ச்ஐ ஆஃப் செய்யும்போது துருவமுனைப்புக்கு நேர்மாறான புள்ளி அல்லாத முடிவு நேர்மறையாக இருக்கும் டாட் அல்லாத முடிவு நேர்மறையாக உள்ளது மேலும் இது இந்த பாணியில் டையோடு வழியாக ஒரு ஃப்ரீவீலிங் மின்னோட்டத்தை கட்டாயப்படுத்த முயற்சிக்கும் நேர்மறை ரயிலில் இந்த திசையில் டையோடை வைப்பதில் எந்தத் பாதிப்பும் இல்லை நாம் என்ன செய்வோம் அதை அகற்றிவிட்டு மாற்றி இந்த திசையில் வைக்கிறேன் கீழே உள்ள இரயிலில் இங்கே இணைப்பை உருவாக்க வேண்டும் சத்தத்தை நீக்கிய பிறகு இது இறுதி சுற்று ஆகும் இது ஃப்ளைபேக் மாற்றி சுற்று ஆகும் நான் இன்னும் இங்கே L என்று குறிப்பிடுகிறேன் இது ஒரு தூண்டல் முதன்மை மின்தூண்டியை வடிவமைத்த பிறகு நீங்கள் ஒரு திருப்ப விகிதத்தை இடுங்கள் திருப்பங்களின் விகிதத்தைப் பொறுத்து மையத்தின் பகுதிக்குள் நீங்கள் இடமளிக்க விரும்பும் திருப்பங்களின் எண்ணிக்கை என்ன இங்கே நீங்கள் இப்போது N க்கு ஒன்றை வைக்க முடியும் இது படத்தில் ஒரு திருப்ப விகிதம் வருவதைக் குறிக்கிறது இதுதான் ஃப்ளைபேக் மாற்றி அமைப்பு மற்றும் செயல்படுத்தப்படும் இங்குள்ள திருப்பங்களை தவிர ஃப்ளைபேக் மாற்றியின் செயல்பாடு மற்றும் அலை வடிவங்கள் பக் பூஸ்ட் மாற்றி போலவே இருக்கும் பல்வேறு புள்ளிகளில் உள்ள அனைத்து அலை வடிவங்களும் பக் பூஸ்ட் மாற்றியில் விவாதிக்கப்பட்டதைப் போலவே இருக்கும் நீங்கள் 1 1 ஐ விட 1 முதல் N வரை வைத்தால் ஒவ்வொரு கூறுக்கும் ஒரே அலை வடிவங்களைப் பயன்படுத்த முடியும் இங்கே ஒரே வித்தியாசம் N மட்டுமே உதாரணமாக நம்மிடம் இந்த N என்ற ஒரு பொதுவான மாறி உள்ளது இப்போது உங்களிடம் Vo இருந்தால் இது ஃப்ரீவீலிங்காக இருக்கும் போது இது நிறுத்தப்பட்டிருக்கும் போது இது இப்படி ஃப்ரீவீலிங் ஆகும் ஏனெனில் புள்ளியிடப்படாத முடிவு நேர்மறையாக இருக்கும் Vo நேரடியாக இரண்டாம் நிலை மற்றும் முதன்மை முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கும் போது Vo by n இங்கே தோன்றும் புள்ளியிடப்படாத பாசிட்டிவ் பிளஸ் Vin உடன் Vo by n என்பது டிரான்சிஸ்டர் முழுவதும் நீங்கள் பார்க்கும் மின்னழுத்தமாக இருக்கும் டிரான்சிஸ்டர் Vin Vo n ஐ தாங்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவே அது இந்த சாதனத்திற்கான மதிப்பீடாக இருக்கும் இல்லையெனில் மற்ற அனைத்து மதிப்பீடுகளும் பக் பூஸ்ட் அலை வடிவங்களின் படி இருக்கும் இது ஃப்ளைபேக் மாற்றி கட்டமைப்பு ஆகும் தெளிவை உறுதிப்படுத்த சில அலை வடிவங்கள் உள்ளன தெளிவை உறுதிப்படுத்த சில அலை வடிவங்கள் உள்ளன டிரான்சிஸ்டர் நிறுத்தப் பட்டிருக்கும் போது என்னிடம் இரண்டு கால இடைவெளிகள் உள்ளன ஒன்று டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்கும் dTs காலம் மற்றும் மற்றொன்று Ts காலம் இது டிரான்சிஸ்டரின் நேரம் மற்றும் இது டிரான்சிஸ்டர் Q இன் நிறுத்தும் நேரம் என்று நான் சொல்ல வேண்டும் இந்த நேர பிரேம்களைப் பொறுத்தவரை முதலில் தற்போதைய Iq ஐ வைக்க முயற்சிக்கிறேன் இப்போது Iq இதுபோல இருக்கும் டிரான்சிஸ்டர் பக் பகுதியில் இருக்கும் போதெல்லாம் டிரான்சிஸ்டர் வழியாக பாயும் மின்னோட்ட மின்னோட்டத்தின் பகுதி மட்டுமே இங்கே பார்க்கப்படும் ஃப்ளைபேக் மாற்றியின் விஷயத்தில் இந்த தட்டையான மேல் மதிப்புக்கு சமமான தட்டையான மேல் மதிப்பு இருக்கும் பக் பூஸ்ட் மாற்றியில் நாம் விவாதித்ததைப் போல Iin க்கு சமமான மதிப்பாக இருக்கும் இந்த மதிப்பின் சராசரி பிளஸ் Io சராசரி டிரான்சிஸ்டர் அணைக்கப்படும் போது அது இரண்டாம் நிலை வழியாக பாய்கிறது Io சராசரியாக n n என்பது திருப்பங்களின் விகிதம் nIo இதன் சராசரி Iin சராசரியாக இருக்கும் எனவே இதன் சராசரி Iin ஆக இருக்கும் தட்டையான மேல் மதிப்பு Iin nIo ஆக இருக்கும் இப்போது நீங்கள் மற்றொரு முக்கியமான அலை வடிவத்தைப் பார்த்தால் அது டிரான்சிஸ்டரின் குறுக்கே மற்றும் இந்த கட்டத்தில் உள்ள அலை வடிவம் Vq ஆகும் டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்கும் போது இந்த புள்ளியைப் பார்க்கிறோம் என்று சொல்லலாம் இது கடத்தும் நிலை கடத்தல் வீழ்ச்சி அடைந் தாலும் இது கடத்தல் தான் இப்போது டிரான்சிஸ்டர் சுவிட்ச் அணைக்கப்படும் தருணத்தில் டையோடு ஃப்ரீவீலிங் ஆகும் டயோட் மூலம் மின்தேக்கியில் நிறுத்தப்படும் மின்தேக்கி மின்னழுத்தம் Vo ஆகும் டயோட் கடக்கும் பொழுது இரண்டாம் நிலை புள்ளி அல்லாத முடிவு முழுவதும் Vo நேர்மறையாகத் தோன்றும் புள்ளியற்ற முடிவு நேர்மறை என்பது முதன்மை பக்கத்தில் இந்த L முழுவதும் தோன்றும் எனவே முதன்மை சுருள் முழுவதும் Vo n தோன்றுவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே Vq ஒரு மின்னழுத்தத்தைக் காணும் நான் Vin Vo n என்று சொல்ல வேண்டும் இது முழுவதும் இதுவே தோன்றும் மற்றும் தொடரும் இரண்டாம் நிலை மின்னோட்டம் டையோடு வழியாக கடத்தப்படும் நிச்சயமாக இந்த பகுதியில் மட்டுமே பாயும் அனேகமாக இங்கே குறிப்பிடுகிறேன் நான் வரைபடம் y அச்சுக் கோடுகளை நீட்டி இரண்டாம் பக்கம் அல்லது டையோடு மின்னோட்டம் இந்த நேரத்தில் மட்டுமே பாயும் என்பதைக் காட்டுவேன் இது D வழியாக பாயும் மின்னோட்டமாக இருக்கும் அது இங்கே D மற்றும் பக் பூஸ்ட் மாற்றி விஷயத்தில் நாம் விவாதித்தது போல் இதன் சராசரி Io ஆக இருக்க வேண்டும் மின்தேக்கியானது பூஜ்ஜிய சராசரி மின்னோட்டத்தை கொடுக்கும் மற்றும் இந்த பிளாட் டாப் மதிப்புக்கு சமமான பிளாட் டாப் மதிப்பு Iin n ஆனது இரண்டாம் பக்கத்திலும் Io மீதும் பிரதிபலிக்கும் டையோடு மின்னோட்டம் இப்படித்தான் இருக்கும் இந்த அலை வடிவங்களில் இருந்து மதிப்பீடுகளைப் பயன்படுத்தி நீங்கள் மதிப்பீடுகளைப் பெறலாம் மற்றும் ஃப்ளைபேக் மாற்றியின் கூறுகளைத் தேர்ந்தெடுக்கலாம் gschem இல் உள்ள ஃப்ளைபேக் மாற்றியின் திட்டமும் அடங்கும் நீங்கள் அதை உருவகப்படுத்தி அதை செயல்படுத்த முடியும் நீங்கள் இங்கே மாற்றியிருப்பது திட்டவட்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஃப்ளைபேக் மாற்றி புள்ளியற்ற முனையிலிருந்து நான் அதை டையோடின் அனோடுடன் இணைத்து ஒரு எதிர்ப்புத் தொடரை வைக்கிறேன் ஏனெனில் நீங்கள் இதை வைக்கவில்லை என்றால் எண்ணியல் உறுதியற்ற சிக்கல்கள் குவிதல் சிக்கல்கள் மற்றும் இந்த கொள்ளளவை அதிகப்படுத்தினால் இது சுமையாகும் இதை நீங்கள் மிக நீண்ட காலத்திற்கு உருவகப்படுத்த முடியாது நீங்கள் ஒருங்கிணைப்பு சிக்கல்களைப் பெறுவீர்கள் ஏனெனில் ஃப்ளைபேக் பொதுவாக நெருக்கமான சுழற்சியில் இயக்கப்பட வேண்டும் ஏனெனில் சுமை போதுமானதாக இல்லாவிட்டால் உங்கள் டியூட்டிச் சுழற்சி பெரியதாக இருந்தால் கொள்ளளவுக்கு வெளியேற்ற பாதை இருக்காது மின் சேர்வி ஒரு வரம்புக்குள் இருக்கிறதா என்பதைக் கண்டறிய நீங்கள் டியூட்டிச் சுழற்சியை மேலாண்மை செய்ய வேண்டும் மற்றும் மின்சுற்றின் மின்மாற்றி நிறைவுற்றதாக இல்லை அல்லது நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் நேரியல் மாதிரியுடன் மின்மாற்றியை வைக்கலாம் மற்றும் அதை நீண்ட காலத்திற்கு உருவகப்படுத்தலாம் எப்படியிருந்தாலும் இதை நீங்கள் திட்டவட்டமாக பயன்படுத்த வேண்டும் பின்னர் பல்வேறு அலை வடிவங்களின் நுண்ணறிவைப் பெற முயற்சிக்க வேண்டும் சுவிட்ச் கண்காணிப்பு வழியாக பாயும் மின்னோட்டத்தையும் ஃப்ளைபேக் மின்மாற்றியின் இரண்டாம் நிலை வழியாக பாயும் மின்னோட்டத்தையும் கண்காணித்து அவை அனைத்தும் நம்முடைய கோட்பாட்டு விலக்குகளின்படி இருப்பதைக் காண முடியும் இப்போது இதைத் தவிர நான் சில m கோப்புகளைப் பதிவிறக்கம் செய்து பார்ப்பதற்கான மதிப்பையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் இங்கே ஒரு ஃப்ளைபேக் வடிவமைப்பு மற்றும் முன்னோக்கி வடிவமைப்புகள் உள்ளன நாம் விரிவாக விவாதித்த முன்னோக்கி வடிவமைப்பை முயற்சிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் சென்று இந்த ஃப்ளைபேக் வடிவமைப்பை முயற்சிக்க வேண்டும் நான் பல வெளியீடு கொண்ட பொதுவான ஃப்ளைபேக் மாற்றி வடிவமைப்பை வைத்துள்ளேன் நீங்கள் ஒரு m கோப்பான வடிவமைப்பு சமன்பாட்டின் வழியாக செல்லலாம் நீங்கள் உள்ளீட்டு விவரக்குறிப்பை பல வெளியீட்டிலிருந்து ஒற்றை வெளியீட்டிற்கு மாற்ற வேண்டும் மற்றும் நீங்கள் பெறும் முடிவுகளைப் பார்க்கலாம் ஒருவேளை அடுத்த வாரத்தில் நாம் வடிவமைப்பின் பல வெளியீட்டு பகுதி மற்றும் பல வெளியீட்டு மின்மாற்றிகள் எப்படி இருக்க முடியும் என்பதைப் பற்றி விவாதிக்கலாம் பல வெளியீட்டு பவர் சப்ளைகளை எப்படிச் சமாளிக்கலாம் என்பதையும் பார்க்கலாம் இங்கே வேறு சில m கோப்புகள் உள்ளன ஒன்று வயர்ஸ் டாட் எம் கோப்பு இது உண்மையில் நான் உங்களுக்குச் சொன்னது போல் உள்ளது நேரம் பார்க்க 1827 ஒரு நிலையான கம்பி அளவீட்டு அட்டவணை உள்ளது அவை அனைத்தையும் ஒரே கோப்பில் இணைத்துள்ளேன் நீங்கள் அவற்றை தேட வேண்டியதில்லை எனவே இது தானாகவே செயல்படுத்தப்படும் இவை கம்பி அளவீடுகள் swg 45 44 தரவுத்தாள்களிலிருந்து அதேபோல் மெட்லாஸ் மற்றும் தூள் இரும்பு மையத்தை வைத்துள்ளேன் எனவே நீங்கள் முன்னோக்கி மாற்றியை இயக்கும்போது ஒரு கணக்கீட்டிற்கான பகுதியில் இருந்து ஒரு குறியீட்டைத் தேர்ந்தெடுப்பதற்கான வடிவமைப்பு சமன்பாடுகள் வரும்போது இந்த m கோப்புகளில் உள்ள தரவு இவையே அவை செயல்பாடுகளாக இருப்பதால் அதை வெளியே எடுத்து வடிவமைப்பு நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படுகின்றன முன்னோக்கி மாற்றிக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறேன் நான் ஆக்டலைத் திறந்து இந்த கோப்பகத்திற்கு மாறுவேன் நான் என்ன செய்வேன் இந்த முன்னோக்கி வடிவமைப்பை இயக்க வேண்டும் எனவே முன்னோக்கி அடிக்கோடிட்டு வடிவமைப்பை அழுத்தவும் நீங்கள் எந்த மையப் பொருளைத் தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் என்று அது கேட்கும் நான் ஃபெரைட் என்று கூறுவேன் பிறகு பார்ப்போம் அது மீண்டும் வந்தால் முதல் மறு செய்கை பொருந்தாது என்று அர்த்தம் கம்பி குறுக்குவெட்டு பகுதியில் உள்ள அனைத்து விதிமுறைகளும் kwAw ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து விதிமுறைகளும் சாளர பகுதிக்குள் பொருந்த வேண்டும் என்று நாம் விவாதித்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே அந்த குறுக்கு சரிபார்ப்பு இல்லை என்றால் அது சென்று அடுத்த அளவு மையத்தை தாக்கும் பின்னர் மீண்டும் கணக்கீட்டிற்குச் செல்லும் எனவே மீண்டும் மையத்தைத் தேர்வுசெய்ய உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது நான் அதைத் தேர்ந்தெடுப்பேன் பகுதி மையமானது அடுத்த அளவிற்குச் செல்லும் அது சரியான மதிப்பை உருவாக்கியதும் அது உங்களிடம் கேட்கும் அதை சோதனைக்கு உட் படுத்துகிறேன் நான் உருவாக்கிய டாட் m என்ற உரையைச் சேமிப்பேன் மேலும் பல்வேறு முடிவுகள் திரையில் ஒளிரும் எனவே நீங்கள் இந்த சோதனையை கிளிக் செய்தால் அல்லது நான் g எடிட் உடன் கிளிக் செய்வேன் இது ஒரு முன்னோக்கி மாற்றி விவரக்குறிப்பாக இருக்கும் இவை விவரக்குறிப்புகள் இவை முதன்மை VA இரண்டாம் நிலை VA போன்ற வடிவமைப்பாளர் மாறி முன்னோக்கி மாற்றிகள் மின்மாற்றி விவரக்குறிப்புகள் அது பாட் கோர் 26 பார் 16 எண்களை முதன்மையுடன் தேர்வு செய்துள்ளது டிமேக்னடைசிங்ல் உள்ள சொற்களின் கம்பி எண்ணின் அளவு என்ன கம்பியின் இரண்டாம் பாதையில் கம்பி திருப்பங்களின் அளவு என்ன தொடரும் பவர்ஸ் ஸ்விட்ச் பவர்ஸ் ஸ்விட்ச் ரேட்டிங் டையோடு ரேட்டிங் ஃப்ரீவீலிங் டையோடு ரேட்டிங் இண்டக்டர் டிசைன் போன்றவை தொடரும் முழு மாற்றி மின்சாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஆக்டேவில் செய்யப்படுவதற்கு இது ஒரு நல்ல கருவியாகும் இது மேட் லேப் யிலும் வேலை செய்யும் எனவே இந்த டெக்ஸ்ட் டாட் கோப்பை நீக்குகிறேன் நீங்கள் அதை இயக்கலாம் மற்றும் முயற்சி செய்யவும் நான் இதை மூடிவிடுகிறேன் நான் இங்கே மாதிரி வடிவமைப்பு விவரக்குறிப்பைக் கொடுத்துள்ள ஃப்ளைபேக் வடிவமைப்பிற்காகவும் நீங்கள் அதைச் செய்ய முயற்சி செய்யலாம் இந்த முன்னோக்கி மாற்றி வடிவமைப்பு m கோப்பைத் திறக்கிறேன் இதில் என்ன செல்கிறது என்பது அடிப்படையில் விவரக்குறிப்பின் முதல் பகுதி Vce DC இணைப்பாக இருக்கும் இங்கு கருத்துகள் பெயரளவு DC இணைப்பு குறைந்தபட்ச DC இணைப்பு அதிகபட்ச DC இணைப்பு வெளியீடு அல்லது வரிசைகளில் அது பல வெளியீடுகளை எடுக்க முடியும் என்பதைக் குறிக்கும் ∆V என்பது உச்சநிலைக்கு உச்சம் வெளியீடு சிற்றலை வெளியீட்டு மின்னோட்டம் மற்றும் வடிவமைப்பாளர் மாறி fs என்று மாறுதல் அதிர்வெண் d டியூட்டி சுழற்சி மற்றும் J மின்னோட்ட அடர்த்தி தூண்டலுக்கான Kw மின்மாற்றி Kw தூண்டலுக்கு Kw விரைவில் வரும் இப்போது ஆற்றல் கணக்கீடு விகித கணக்கீடு விகிதத்தை மாற்றுகிறது ஆற்றல் மாற்றி நீங்கள் முதலில் பகுதி தயாரிப்பைக் கணக்கிடும் வடிவமைப்பை மாற்றுகிறது பின்னர் அதற்குள் ஒரு மறு செய்கை உள்ளது அது பொருந்துமா அல்லது முறுக்குகள் பொருந்துமா என்பதைச் சரிபார்க்கும் இப்போது ஆற்றல் கணக்கீடு விகித கணக்கீடு விகிதத்தை மாற்றுகிறது ஆற்றல் மாற்றி முதலில் பகுதி தயாரிப்பைக் கணக்கிடும் வடிவமைப்பை மாற்றுகிறது பின்னர் அதற்குள் ஒரு மறு செய்கை உள்ளது அது பொருந்துமா அல்லது சுருள்கள் பொருந்துமா என்பதைச் சரிபார்க்கும் நாம் விவாதித்த இந்தக் கணக்கீடுகள் அனைத்தும் முறையாக ஒரு குறியீட்டு படிவத்தில் வைக்கப்பட்டு பின்னர் தூண்டல் வடிவமைப்பு மீண்டும் இங்கே சிறிது சுழற்சியில் செல்லும் குறியீட்டின் உற்பத்திப் பகுதியைக் கணக்கிட ஆற்றல் கணக்கீடு ஆற்றலைப் பயன்படுத்துகிறோம் இங்குதான் ஆற்றல்

எனவே இது ஆக்டேவில் எழுதப்பட்ட m கோப்பு இதை MATLAB இல் வேலை செய்து பார்த்து மகிழவும்